வணக்கம் இந்த பாடத்தின் மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சுற்றுக்களின் மற்றொரு தொகுதிக்கு வரவேற்கிறோம் இந்த பாடத்திட்டத்தில் இது எங்கள் கடைசி தொகுதியாக இருக்கும் இதில் முதன்மையாக ஆஸிலேட்டர் வடிவமைப்பைபற்றி கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஆஸிலேட்டர்ர்கள் ஒரு சிறப்பு வகை சுற்றுகள் மைக்ரோவேவ் அதிர்வெண்களில் அல்லது குறைந்த அதிர்வெண்களில் வேலை செய்யும் அவை தன்னாட்சி அமைப்புகள் அதே நேரத்தில் பெருக்கிகள் வடிவமைப்பைப் பற்றி விவாதிக்கும்போது ஒரு உள்ளீடு மற்றும் வெளியீடு இருப்பதைக் கண்டோம் ஒரு ஆஸிலேட்டரில் ஒரு வெளியீடு மட்டுமே இருக்கிறது ஆனால் உள்ளீடு எதுவும் இல்லை எனவே ஒரு ஸ்திரத்தன்மை நிலையானதாக இருக்க ஒரு எல்லைக்குட்பட்ட உள்ளீட்டிற்கு அது ஒரு எல்லைக்குட்பட்ட வெளியீட்டை உருவாக்க வேண்டும் என்பதை எங்கள் நிலைத்தன்மை பற்றிய விவாதத்திலிருந்து பார்த்தோம் ஆனால் நான் குறிப்பிட்டுள்ளபடி நாம் ஆஸிலேட்டர்களைப் பற்றி பேசும்போது அது எந்த உள்ளீடும் இல்லாமல் ஒரு வெளியீட்டை உருவாக்குகிறது எனவே இது ஒரு அடிப்படையில் நிலையற்ற அமைப்பாகும் அதே நேரத்தில் அது ஒரு மாறிலியை உருவாக்க வேண்டும் அது நிலையான வீச்சின் வெளியீட்டை உருவாக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய வீச்சு ஆக இருக்க வேண்டும் ஆகவே 0 க்குச் செல்ல முடியாது என்பதை நீங்கள் அறிய முடியாது எக்ஸ்போவும் முடியாது எனவே ஆஸிலேட்டர் வடிவமைப்பிலும் ஸ்திரத்தன்மையின் ஒரு அம்சம் உள்ளது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த தொகுதியில் விவாதிப்போம் எனவே முதல் விஷயம் ஆஸிலேட்டர்களைப் பற்றி விவாதிப்பது நாங்கள் எங்கள் பின்னூட்ட மாதிரிக்குச் செல்ல வேண்டும் எனவே நான் பயன்படுத்திய அந்த வரைபடத்தை நினைவுகூருங்கள் இங்கே ஒரு எதிர்மறை அடையாளத்திற்கு தவிர எல்லாமே ஒன்றுதான் அனைத்தும் இங்கே நேர்மறையானது எனவே சமிக்ஞை பின்னூட்ட சமிக்ஞை உள்ளீட்டு சமிக்ஞையில் நேர்மறையாக சேர்க்கப்படுகிறது எனவே இது அடிக்கடி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிர்வெண் நெட்வொர்க் இது எங்கள் கேய்ன் பிளாக் இது எங்கள் உள்ளீட்டு மின்னழுத்தம் இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் நாய்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இதை நாங்கள் பின்னூட்ட ஆஸிலேட்டர் அமைப்பு என்று அழைக்கிறோம் இந்த அமைப்பில் உள்ளீடு இல்லாவிட்டாலும் அல்லது ஆரம்பத்தில் ஒரு இடையூறு ஏற்பட்டாலும் கூட வெளியீடு தோற்றுவிக்கப்படும் இது சுய நிலைத்தன்மை இந்த ஆஸிலேட்டருக்கு பிரதிபலிப்பு குணகக் கண்ணோட்டத்திலிருந்து உங்களுக்குத் தெரிந்த சுற்று பார்வையில் இருந்து மாற்று வழி வழங்கப்படலாம் உங்களிடம் இது போன்ற உள்ளீட்டு நெட்வொர்க் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இங்கே சிறிய நாய்ஸ் மின்னழுத்தம் இருக்கிறதுஅது நாய்ஸ் மின்னழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது இது போன்ற செயலில் உள்ள சாதனம் எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு ரெசொனாட்டார் ஆகும் இது இந்த திசையில் நடந்த நிகழ்வு அலை மற்றும் இது A l என்பது எதிர் திசையில் எனது அலை மற்றும் இந்த சுற்றுக்கான சமிக்ஞை ஓட்ட வரைபட வரைபடம் இதுபோன்றதாக இருக்கும் எங்களிடம் பல தொகுதிகள் இருந்தன என்ற விவாதத்திலிருந்து சிக்னல் ஓட்ட வரைபடத்தை நான் வரைகிறேன் ஆகவே இந்த சமிக்ஞை ஓட்ட வரைபடத்தை வரைந்தவுடன் என்ன நடக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் அலைவு கட்டத்தில் என்ன நடக்கிறது ஊசலாடும் கட்டத்தில் இந்த Z இன் ஊசலாடும் கட்டத்தில் இது முதன்மையாக அலைவின் வீச்சின் செயல்பாடாக இருக்க வேண்டும் இது ரெசொனாட்டார் வழங்கிய மின்தடையின் சமமான மற்றும் எதிர் அல்லது எதிர்மறை ஆக இருக்கும் பிரதிபலிப்பு குணகத்தின் அடிப்படையில் இந்த நிலையை கூட நீங்கள் காட்டலாம் என்பதை நான் கொடுக்கும்போது Z என்பது ஒமேகா 0 வின் செயல்பாடாக இருக்கும் இதுவே அலைவு அதிர்வெண் ஆகும் இப்போது இந்த A 0 மற்றும் ஒமேகா 0 ஆகியவை அலைவு வீச்சு மற்றும் அதிர்வெண் என்பதைக் காண்க எனவே இந்த நிலை திருப்தி அடையும் இடத்தில் அலைவு புள்ளியில் உள்ள வீச்சு மற்றும் அதிர்வெண் இது நான் முன்பு வரைந்த மாதிரியிலிருந்து முன்னேறி இந்த மாதிரி Vin மீது Vout ஐ 1 AV பீட்டா இன் மீது AV என்றும் எழுதலாம் என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது Vout உற்பத்திசெய்யப்படுகிறது Vin 0 ஆக இருக்கும்போது கூட Vout உற்பத்திசெய்யப்படுகிறது அது நடக்க 1 AV பீட்டா 0 க்கு சமமாக இருக்கவேண்டும் இது ஏ பீட்டா 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதைக் குறிக்கிறது இந்த நிலை என்னை ஒரு புதிய பக்கத்தை பயன்படுத்த அனுமதிக்கிறது பீட்டா 1 க்கு சமம் என்று உங்களுக்குத் தெரிந்த இந்த நிலை பார்கவுசென் அளவுகோல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் அந்த பின்னூட்ட வரைபடத்திற்கு நாங்கள் திரும்பிச் சென்றால் இதன் பொருள் இந்த முழு பின்னூட்டப் பாதையின் மொத்த கட்ட மாற்றம் பூஜ்ஜியமாகவோ அல்லது 360 டிகிரியாகவோ இருக்க வேண்டும் மேலும் மொத்த கேய்னின் மதிப்பு ஒரு இடத்திலிருந்து தொடங்கி அடுத்த முனை வழியாக திரும்பி வரும்போது அதின் மதிப்பு 1 ஆக இருக்கவேண்டும் எனவே இந்த கெய்ன் லூப் கெய்ன் என்று அழைக்கப்படுகிறது லூப் கெய்ன் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் மற்றும் லூப் லூப்பின் மொத்த கட்ட மாற்றம் 0 அல்லது 360 டிகிரிக்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த வரையறையுடன் தொடர்கிறோம் இப்போது நாம் வேறு என்ன கண்டுபிடிக்க முடியும் என்று பார்ப்போம் எனவே முதலில் நாம் பார்த்தது நமது Z இதில் A 0 மற்றும் ஒமேகா 0 இன் செயல்பாடு ZL க்கு சமமாகவும் எதிராகவும் இருக்க வேண்டும் இதை மேலும் 1 ஆக குறைக்க முடியும் ஆனால் இந்த நிலை அலைவு கட்டத்தில் மட்டுமே பொருந்தும் என்பதை கவனியுங்கள் இப்போது அலைவு புள்ளியில் எந்த உள்ளீடும் இந்த பின்னூட்ட அமைப்புக்கு வழங்க வேண்டியதில்லை ஆனால் இந்த அலைவை தொடங்குவதற்கு வீச்சு 0 விலிருந்து செல்லும்போது இந்த அமைப்பு அடிப்படையில் நிலையற்றதாக இருக்க வேண்டும் எனவே ஊசலாட்டத்தின் தொடக்கத்தில் நமக்கு ஒரு உறுதியற்ற தன்மை இருக்க வேண்டும் அந்த உறுதியற்ற தன்மையை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது எனவே இதற்காக நாம் முன்பு படித்த ஸ்திரத்தன்மைக்கான நிலைக்கு மீண்டும் செல்கிறோம் அதாவது அலைவின் தொடக்கத்தில் மட்டு R ஒமேகா A யில் உள்ளது இங்கே நான் ஒமேகா 0 மற்றும் A 0 என்ற சொற்களைப் பயன்படுத்தவில்லை ஏனெனில் இது தொடக்கத்தில் நிலையான நிலையில் இல்லை இது ஒமேகாவின் RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் சரி எனவே இங்கே R இன் என்பது எனது Z இன் உண்மையான பகுதியாகும் மற்றும் RL என்பது ரெசனேட்டர் பகுதியாகும் இந்த அலைவை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் என்று இங்கே கருதுகிறோம் ஒன்று வலுவாக சார்ந்தது அதன் மதிப்பு வீச்சை வலுவாக சார்ந்துள்ளது மற்றும் அதிர்வெண்ணைக் குறைந்த அளவிற்கு வலுவாக சார்ந்துள்ளது மற்றொன்று முற்றிலும் அதிர்வெண் சார்பு பகுதி ZL இப்போது உங்களுக்குத் தெரிந்ததைக் காண்பிக்க முடியும் எனவே அலைவு தொடங்கியது மற்றும் அலைவின் புள்ளியை அடைந்துவிட்டது என்று கூறலாம் இருப்பினும் அலைவின் கட்டத்தில் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக குரோகாவர் நிபந்தனை என்று ஒரு நிபந்தனை உள்ளது இது பீட்டா என்று கூறுகிறது இந்த நிலை திருப்தியாயிருந்தால் இங்கே இந்த Z இன் உண்மையான மற்றும் கற்பனையான பகுதிகளான R இன் மற்றும் X ஐ கவனிக்கவும் RL மற்றும் XL ஆகியவை ZL இன் உண்மையான மற்றும் கற்பனையான பகுதிகள் இந்த நிலை திருப்தி அடைந்தால் அலைவு நிலையானது என்று நாம் பாதுகாப்பாக சொல்லலாம் அதாவது அலைவு நிலையான வீச்சில் தொடரும் வரைபட ரீதியாக இது இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த நீல வரைபடம் ZL இன் வரைபடம் Z பிளைனில் Yஇன் கற்பனை மதிப்பை குறிப்பிடுகிறது மற்றும் x அச்சு z இன் உண்மையான மதிப்பை குறிப்பிடுகிறது இந்த நீல வளைவு அதிர்வெண்ணுடன் ZL கொண்ட மாறுபாட்டை குறிக்கிறது மற்றும் இந்த சிவப்பு வளைவு z உடன் z வீச்சு கொண்ட மாறுபாட்டை குறிக்கிறது இப்போது இந்த இரண்டும் சந்திக்கும் புள்ளிகள் ZLசாத்தியமான தீர்வு புள்ளிகளில் A யில் உள்ள Z க்கு சமமாக இருக்கும் ஆனால் அவை சாத்தியமான அலைவுப் புள்ளிகளாக இருந்தாலும் அவை நிலையான அலைவு புள்ளிகளா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை எனவே அலைவுக்கான நிலை முன்பு காட்டப்பட்ட அந்த சமன்பாட்டால் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கு வரைபட ரீதியாக என்ன அர்த்தம் வரைபடமாக இதன் பொருள் என்னவென்றால் இரண்டு கோடுகளுக்கு இடையிலான கோணம் என்றால் A ஐ அதிகரிப்பதன் மூலம் சிவப்பு வளைவு இதுபோன்று நகர்கிறது மற்றும் ஒமேகாவை அதிகரிப்பதன் மூலம் நீல வளைவு இப்படி நகர்கிறது பின்னர் குறுக்குவெட்டு இடத்தில் இரண்டு வளைவுகளுக்கு தொடுகோடுகளுக்கு இடையிலான கோணம் சரி நான் இங்கே ஒரு தொடுகோட்டை நீலக்கோடு என்று வரைகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இரண்டிற்கும் இடையிலான கோணம் அலைவு நிலையானதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் வெட்டும் இடத்தில் இரண்டு வளைவுகளின் தொடுகோடுகளுக்கு இடையிலான கோணம் 180 டிகிரிக்கு குறைவாக இருந்தால் அலைவு நிலையானது கோணம் 180 ஐ விட அதிகமாக இருந்தால் அலைவு நிலையற்றது எனவே எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட புள்ளியில் சிவப்பு கோட்டிற்கும் நீலக்கோடுக்கும் இடையேயான கோணம் வழியின் கோணம் க்கு இடையில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் முதலில் இது ஒரு வளைவில் Z இன் தொடுகோட்டிலிருந்து தொடங்க வேண்டும் மற்றும் ZL வளைவின் தொடுகோடு எனவே இந்த கேசில் கோணம் 180 க்கும் குறைவாக உள்ளது எனவே இந்த புள்ளி நிலையான அலைவு புள்ளியைக் குறிக்கிறது இந்த கேசில் ஒரு வளைவில் இந்த Z இன் தொடுகோடு மற்றும் ZL வளைவுக்கான தொடுகோடுக்கும் இடையில் உள்ள கோணம் 180 க்கும் குறைவாக இருக்கும் எனவே இந்த புள்ளி நிலையான அலைவின் ஒரு புள்ளியாக கருதப்படுகிறது இருப்பினும் இந்த கட்டத்தில் நீங்கள் சிவப்பு கோட்டிற்கும் நீலக்கோட்டிற்கும் இடையிலான கோணத்தைக் காணலாம் அதாவது சிவப்பு கோட்டிற்கான தொடுகோடுகள் மற்றும் நீலக்கோடு 180 டிகிரியை விட அதிகமாக உள்ளது எனவே இந்த புள்ளி ஒரு நிலையான அலைவு புள்ளியைக் குறிக்காது இது ஒரு நிலையற்றது ஒன்று வீச்சு மிகப் பெரியதாகிவிடும் அல்லது இல்லாமல் போய்விடும் எனவே ஒரு ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைப்பது எனவே அதை வடிவமைக்க உங்களிடம் உங்கள் டிரான்சிஸ்டர் இருப்பதை அறிவீர்கள் உங்கள் டிரான்சிஸ்டர் இது என்றால் அலைவின் கட்டத்தில் இந்த காமா L காமாவால் பெருக்கப்பட வேண்டும் மற்றும் 1 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது உங்கள் டிரான்சிஸ்டருக்கு அதன் சொந்த டெர்மினேஷன் நெட்வொர்க் உள்ளது என்று நாங்கள் கருதுகிறோம் அது காமா உள்ளீடை உற்பத்தி செய்கிறது பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது உள்ளீட்டு பொருந்தக்கூடிய நெட்வொர்க்கை உருவாக்குவது மட்டுமே இது உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் காமா L ஐ கொண்டது அதாவது காமா L காமாவால் பெருக்கப்படும்போது 1 கிடைக்கிறது நிச்சயமாக இங்கே முதலில் அலைவைத் தொடங்க வேண்டும் எனவே இங்கே உங்கள் ரேசனேட்டர்ஐ கருதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இந்த ரெசனேட்டர் ஒரு எளிய தொடர் RLC நெட்வொர்க்காக இருக்கும் பின்னர் காமா L இப்படி கொடுக்கப்படும் இந்த உள்ளீட்டு மின்மறுப்பின் எளிய லேப்ளேஸ் உருமாற்றம் என்பது பிரதிபலிப்பு குணகத்திற்கான இந்த வெளிப்பாடு ZL இலிருந்து பெறப்படுகிறது இது வெறுமனே கணக்கிடப்படலாம் இது அலைவின் கட்டத்தில் உங்களுக்குத் தெரியும் R Rஇன் மாடுலஸில் மற்றும் RL விட அதிகமாகவும் இருக்க வேண்டும் சில கணித கையாளுதலுக்குப் பிறகு அந்த நிலை இதைக் குறைக்கிறது என்பதைக் காட்டலாம் உங்கள் உள்ளீடு ரீசனேட்டர் RL வருகிறது அது பூர்த்திசெய்யும் நிலையில் இருக்க வேண்டும் எனவே சுருக்கமான ஊசலாட்டங்களில் நான் குறிப்பிட்டுள்ளபடி நாங்கள் இதுவரை படித்த மற்ற பெருக்கி சுற்றுகளிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் அதில் அவர்களுக்கு உள்ளீடு இல்லை வெளியீடு மட்டுமே உள்ளீடுகள் என்றால் ஏசி உள்ளீடு இல்லை குறியீட்டின் டிசி உள்ளீடு இருக்கலாம் ஆனால் ஏசி உள்ளீடு இல்லை அவற்றின் வடிவமைப்பு பெருக்கி வடிவமைப்பிலிருந்து சற்று வித்தியாசமானது எந்தவிதமான கேய்ன் இன்னும் இதில் சம்பந்தப் படவில்லை இல்லை கேய்னும் இதில் சம்மந்தபட்டிருக்கவில்லை கேய்ன் சம்மந்தப்பட்ட டேர்ம் அல்லது நேரியல் காலமும் இல்லை ஆசிலேட்டர்கள் தொடங்கப்படும் போது அலைவின் தொடக்கத்தில் நிலையற்ற தன்மை உடையதாக இருக்க வேண்டும் மற்றும் தொடர் ரெசனேட்டரின் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தொடக்கத்தில் ஆஸிலேட்டர் சுற்று நிலையற்றதாய் இருக்கும்போது உங்கள் ரெசனேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்ற ஒரு யோசனையை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் அலைவின் புள்ளியிலும் சரி அது முதல் பகுதியாகும் ஏனென்றால் அலைவின் தொடக்கம் என்பது முதலில் முக்கியமானது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அது ஒரு நிலையான அலைவுப் புள்ளியைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது ஒரு புள்ளியில் Z மற்றும் ZL வளைவு இரண்டும் சந்திக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த இரண்டு வளைவுகளும் சந்திக்கும் இந்த புள்ளியும் குரோகாவா தேற்றத்தின் படி நிலையானதாக இருக்க வேண்டும் இந்த சமன்பாட்டின் மூலம் நான் கொடுத்த குரோகாவா கோட்பாடு இது போன்ற ஒரு வரைகலை வடிவத்தை குறைக்கிறது மானிட்டரில் உள்ள வளைவுக்கு மாற்ற முடிந்தால் நான் முன்பு காட்டிய அந்த சமன்பாடு இதைக் குறைக்கிறது கேள்வி இந்த வரைகலை பகுப்பாய்விற்கு சமமானது என்பதைக் காட்டலாம் அங்கு இரண்டு கோடுகளுக்கு இடையில் கோணம் குறுக்குவெட்டு புள்ளியில் 180 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் எனவே நான் நம்புகிறேன் எனவே இந்த பாடத்திட்டத்தின் முடிவுக்கு இப்போது வந்துவிட்டோம் இது இந்த பாடத்திட்டத்தின் கடைசி தலைப்பு மற்றும் இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் விரும்புவீர்கள் என்று நம்புகிறேன் வலைப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி ஒரு பரீட்சை இருக்கும் உங்களில் பலர் இதை எடுத்து அந்த தேர்வை எடுத்து அதில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்று நம்புகிறேன் தயவுசெய்து மன்றத்தில் சேர்ந்து கேள்விகளை கேளுங்கள் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன் நீங்கள் மன்றத்தில் என்னை அணுகவில்லை என்றால் தயவுசெய்து எனது மின்னஞ்சல் ஐடிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்கள் நீங்கள் TA களுடன் பேசலாம் எப்போதும் அவர்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறார்கள் மேலும் இந்த பாடத்திட்டத்தில் பங்கேற்றதற்கு நன்றி மற்றும் இது குறித்த சில உண்மை தகவல்களை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று நம்புகிறேன் நிச்சயமாக உங்கள் எதிர்கால முயற்சியில் இந்த அறிவை நீங்கள் பயன்படுத்த முடியும்